இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் டி எஃப் டி மாடலைப் ஒரு எளிமையான கம்ப்யூட்டர் விளையாட்டு டிக் டாக் டோய் மற்றும் மனித ஆட்டக்காரர் அவர்களுடைய முறைகளின் போது ஒரு சதுரத்தில் குறியிடுவர் யாருக்கு மூன்று தொடர்ச்சியான குறிகள் ஒரே வரிசையில் அல்லது நெடு வரிசையில் அல்லது மூலவிட்டத்தில் கிடைக்கிறதோ அவரே அந்த விளையாட்டில் வென்றவர் ஆகிறார் யாருக்கும் தொடர்ச்சியான 3 குறியீடுகள் கிடைக்காமல் இதில் உள்ள அனைத்து சதுரங்களும் நிறையும் போது இந்த விளையாட்டு சமநிலையில் முடிந்ததாகக் கருதப்படுகிறது நாம் இதற்கான சாப்ட்வேரை பெயரை எழுதுகிறோம் பிறகு அதன் உபயோகிப்பாளர்கள் யார் என்பதைக் கண்டறிய வேண்டும் இங்கு ஒரே ஒரு உபயோகிப்பாளர் அவர் அதை விளையாடுபவர் அந்த ஆட்டக்காரர் சில நகர்வுகளை செய்து அதற்கான பதிலைப் பெறுகிறார் டிக் டாக் டோய் சாப்ட்வேருக்கான குறிப்பிடுகிறோம் ப்ராப்ளத்தின் செய்யவேண்டும் பப்பிள்களைச் மேற்கொள்ளப்படுகிறது நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று டேட்டா ஃப்லோ மாடல் எதற்குப் பிறகு இயங்குகிறது என்பது போன்ற கட்டுப்பாடு அம்சங்களை நாம் குறிப்பிட வேண்டியதில்லை வடிவமைப்பிற்கு கட்டுப்பாட்டு அம்சங்கள் முக்கியமானவை அல்ல நகர்வைக் கையாளுகின்ற துணை செயல்கள் என்ன என்பதை மட்டுமே நாம் கண்டறிகிறோம் மற்றும் அவை இங்கு குறிப்பிடப்படுகின்றன தற்போது தரவு அகராதியை நாம் உருவாக்குகிறோம் க்கேம்ரிசல்ட் டிக் டாக் டோய் ஐ எடுத்துக் கொள்வோம் இங்கு ட்ரெடிங் ஹவுஸ்க்கான செய்வார்கள் அல்லது வேறு வகையான வர்த்தகங்களைச் செய்யவார்கள் ட்ரெடிங் ஹவுஸ் செய்யும் போது கணக்குத்துறை அவரின் கடன் மதிப்பைச் சரிபார்க்கிறது கடன் மதிப்பீடானது கடந்த ரசீதுகளுக்கு அவர்கள் செலுத்திய கட்டணத்தைக் கொண்டு சரி பார்க்கப்படுகிறது இந்த வாடிக்கையாளர் கடன் பெற தகுதியற்றவர் என கணக்குத்துறை கூறும் போது இந்த ஆடர் மேலும் செயல்படுத்தப் படுவதில்லை மற்றும் மன்னிக்கவும் உங்கள் கோரிக்கையை எங்களால் கையாள முடியவில்லை என்பது போன்ற நிராகரிப்புச் செய்தி வழங்கப்படுகிறது கணக்குத்துறை இந்த வாடிக்கையாளர் கடன் பெற தகுதியானவர் என்று கூறும்போது இந்த ஆடர் கையாளாத சில பொருட்களுக்கு இதை மேலும் செயல்படுத்தாது மன்னிக்கவும் நாங்கள் இந்த பொருட்களை கையாளுவது இல்லை என்ற செய்தியை அனுப்புகிறது ட்ரெடிங் ஹவுஸ் கையாளக்கூடிய பொருட்களுக்காக இது அதன் பொருள் இருப்பை சரி பார்க்கிறது தேவையான அளவு பொருட்கள் இருக்குமானால் அதற்கான ரசீது அச்சிடப்படுகிறது மற்றும் அது வாடிக்கையாளருக்கு அனுப்பப்படுகிறது பொருட்களை வழங்குவதற்கான சீட்டும் அச்சிடப்படுகிறது வாடிக்கையாளர் அந்த சீட்டைக் காண்பித்து பொருட்களை உடைமைப்படுத்திக்கொள்ள முடியும் சில பொருட்களுக்கான ரசீது உருவாக்கப்பட்டதும் அந்தப் பொருள்களுக்கான பொருள் இருப்புத் தரவு தானாகவே சரி செய்யப்படுகிறது பொருள் இருப்பில் சில பொருட்கள் இல்லையெனில் அந்த இல்லாத பொருட்களுக்கான நிலுவை ஆர்டர் செய்த பொருட்களின் எண்ணிக்கை சேமிக்கப்படுகிறது கொள்முதல் துறை தேவைப் பட்டியலை உருவாக்குவதற்கான கட்டளைகளை அவ்வப்போது வழங்குகிறது இங்கு வாடிக்கையாளர் முன்கூட்டியே கோரிய ஆனால் கையிருப்பில் இல்லாத சில பொருட்களும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன ஒவ்வொரு பொருளுக்கும் தேவைப்படுகின்ற அளவு அந்த பொருளை வழங்கக்கூடிய விற்பனையாளருக்கு எதிராக வைக்கப்படுகிறது விற்பனையாளரின் விவரங்கள் ஒரு ஃபைலில் பராமரிக்கப்படுகின்றன அது அவர்களின் தொடர்பு முகவரி அவர்கள் வினியோகிக்கக் கூடிய பொருள்கள் போன்றவற்றைக் கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான தேவைப்பட்டியல் அந்த பொருளை கொள்முதல் செய்யக்கூடிய குறிப்பிட்ட விற்பனையாளருக்கு எதிராக உயர்த்தப்படுகிறது வாடிக்கையாளரிடமிருந்து வரும் கோரிக்கைகளை கையாளுவதைத் தவிர விற்பனைப் புள்ளிவிவரம் என்ன விற்பனை செய்யப்பட்ட பொருள்களின் அளவு என்ன உணரப்பட்ட விலை என்ன என்பது போன்ற கேள்விகளுக்கு பதில்களையும் வழங்குகிறது இந்தத் ப்ராப்ளத்திற்கான வரைபடம் என்பது நமக்கு முன்பே தெரியும் ப்ராப்ளத்தை தொடர்புகொள்ளும் அனைத்து உபயோகிப்பாளர்களையும் கண்டறிகிறோம் வாடிக்கையாளர் ஒரு உபயோகிப்பாளர் மற்றும் மேலாளர் மற்றொரு உபயோகிப்பாளர் மற்றும் கணக்குத் துறையை ஒரு உபயோகிப்பாளராக நாம் கொண்டுள்ளோம் தேவைப்பட்டியலை உயர்த்துகின்ற கொள்முதல் துறையை மற்றொரு உபயோகிப்பாளராகக் கொண்டுள்ளோம் வாடிக்கையாளர் ஆர்டர் கொள்முதல் துறை பார்க்கிறது மற்றும் அதற்கான தேவைப் பட்டியலை வழங்குகிறது மேலாளர் புள்ளி விவரங்களைக் கோருகிறார் மற்றும் புள்ளி விவரங்களைப் பெறுகிறார் இந்த அனைத்தும் நிலை 0 வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது நிலை 1 வரைபடத்தைப் பார்ப்போம் நிலை 1 வரைபடத்தை வரைவதும் நேரடியானது நிலை 1 வரைபடம் இந்த வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு நிலை 0 அல்லது கான்டெக்ஸ்ட் வரைபடத்தை இன்னும் சற்று விளக்கமாகப் பார்ப்போம் வாடிக்கையாளரும் மேலாளரும் இந்த கான்டெக்ஸ்ட் தானாக செய்கிறது ஆகவே கணக்குத் துறை மூலமாக குறிப்பிட்ட கூடுதல் உள்ளீடு தேவையில்லை வாடிக்கையாளர்களின் கடன் மதிப்பு சாப்ட்வேரினுள்ளே கையாளப்படாத பொருட்களைப் பற்றிய சில செய்திகளை வாடிக்கையாளர் பெறுகிறார் மேலாளர் புள்ளி விவரங்களைப் பற்றிய சில கேள்விகளை எழுப்புகிறார் மற்றும் புள்ளி விவரங்களைப் பெறுகிறார் தேவை பட்டியல்கள் விற்பனையாளருக்கு வழங்கப்படுகின்றன மற்றும் கொள்முதல் துறை தேவைப் பட்டியலை உருவாக்குகிறது ப்ராப்ளத்தின் விளக்கங்களைப் படிப்பதாலும் மற்றும் செயலாக்கத் தேவைகளைக் கண்டறிவதன் மூலமும் நிலை 1 ன் டி எஃப் டி க்கு கொடுக்கப்படுகிறது பிராசஸ் ஆர்டர் ஐப் பற்றியது தரவு அகராதியை நாம் செய்ய வேண்டும் நிலை 0 அல்லது நிலை ஒன்றில் உள்ள அனைத்து டேட்டா ஐட்டங்களுக்கும் தரவு உறுப்புகளை மட்டும் எழுதுகிறோம் தொடக்கநிலை உறுப்புகளுக்கு அவை என்ன நோக்கத்திற்காக உபயோகிக்கப்படுகின்றன என்பதை நேரடியாகவே எழுதுகிறோம் மற்றும் கூட்டு உறுப்புகளுக்கு அவற்றின் பாகஉறுப்புகளை எழுதுகிறோம் இது மீண்டும் ட்ரெடிங் ஹவுஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டமுக்கான தரவு அகராதி இது சற்று பெரியதாக இருக்கிறது டி எஃப் டி உருவாக்குகிறோம் ஃபைக்சனல் டீகம்போசிஷனை உதவுகிறது மற்றும் அதே சமயத்தில் தரவுகளை துல்லியமாக வரையறுப்பதையும் செய்கிறது டி எஃப் டி வரைந்தால் அது சரியல்ல வெளிப்புற உருப்பொருளானது கான்டெக்ஸ்ட் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் டி எஃப் டி மட்டுமே குறிப்பிடப்படும் எந்த செயல் பிற எந்த செயலுக்கு முன்னர் நடைபெறும் என்பது போன்ற விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்காது இங்கு உள்ள ஒவ்வொரு செயல்களுக்கும் என்ன தரவு தேவைப்படுகிறது மற்றும் என்ன தரவை உருவாக்குகிறது என்பதையே குறிப்பிடுகிறோம் டி எஃப் டி யில் கட்டுப்பாட்டு அம்புகளை உபயோகிப்பது மற்றுமொரு பொதுவான பிரச்சனை எந்த ஒன்று வேறு எந்த ஒன்றுக்கும் பிறகு செயல்படுகிறது என்பதை கட்டுப்பாட்டு அம்புக்குறிகள் சுட்டிக்காட்டுகின்றன மற்றும் அவை சரியானது அல்ல ஒரு உதாரணத்திற்காக செக் நம்பர் குறிப்பிடுவதில்லை மற்றும் இது தவறானது தற்போது இந்த கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தை பார்த்து அந்த வரைபடத்தில் உள்ள பிழைகளைக் கண்டறிவோம் இங்கு நான்கு பிழைகள் உள்ளன இந்த வரைபடத்தை நாம் கவனமாக உற்று நோக்கினால் இன்வெண்டரி படிக்க முடியும் அல்லது புதுப்பிக்க முடியும் இன்வெண்டரி புள்ளிவிவரத்தை உருவாக்கவேண்டும் புள்ளிவிபரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது இதுவே நான்காவது பிழை எனவே அன்புக்குறியின் திசை தவறானது டி எஃப் டி செய்யப்படுகின்றன பொதுவான தவறுகளைப் பற்றிய சில உதாரணங்களை நாம் பார்ப்போம் உதாரணமாக சில விஷயங்கள் நிபந்தனையுடன் செய்யப்பட்டிருக்கும் போது அங்கு அம்புக்குறி குறிப்பிடப்பட்டிருக்கும் அது பொதுவாக தேவையற்றது ஏனென்றால் நாம் டேட்டா ஃப்லோவை மட்டுமே குறிப்பிட வேண்டும் உதாரணத்திற்காக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தை எடுத்துக் கொள்வோம்

கெட் புக் நேம் ஒரு நிலையான பிழைச் செய்தியை அச்சிடுகிறது அதற்கு எந்த உள்ளீட்டுத் தரவும் தேவையில்லை இது ஒரு கட்டுப்பாட்டு அம்புக்குறி இது உண்மையில் தேவையில்லை மேலும் தொடர்வோம் எஸ்ஆர்எஸ் ல் குறிப்பிடக் கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக ஏற்படும் பிழைகள் இங்கு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன இதிலிருந்து பொதுவாக மேற்கொள்ளப்படும் பிழைகளைப் பார்ப்போம் சமநிலை அற்ற டி எஃப் டி கள் பெயருக்கு பெயர்ச்சொல்லை உபயோகிப்பது நான் நம்முடைய விரிவுரையின் இறுதிக்கு வந்துள்ளோம் அடுத்த விரிவுரையில் டி எஃப் டி மாடலைப் ன் வெளிப்பாட்டை கட்டமைக்கப்பட்ட வடிவமைப்பு அல்லது உயர்நிலை வடிவமைப்பிற்கு எப்படி மாற்றுவது என்பதைப் பற்றிப் பார்ப்போம் நாம் தற்போது முடித்துக் கொள்வோம்